கூட்டு வரைபடம் அனைவருக்கும் வணக்கம் நான் கௌரவ் சிங் பேராசிரியர் ராஜராம் லக்கராஜு எடுத்த இந்த பொறியியல் வரைதல் பாடநெறிக்கான கற்பித்தல் உதவியாளர் நான் இந்த பாடத்திட்டத்தை மீண்டும் தொடங்க நான் இங்கு வந்துள்ளேன் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளில் நாம் வடிவமைத்த பகுதிகளின் கூட்டு வரைபடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பகுதிகளை வடிவமைப்பது குறித்து நீங்கள் இப்போது வரை கற்றுக்கொண்டிருக்கலாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட முழு வடிவமைப்பை உருவாக்க அந்த பகுதிகளை ஒன்றிணைக்க பொறியியலில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது இதுபோன்ற எளிய வீட்டு உருப்படிகளில் ஒன்று கத்தரிக்கோல் ஆகும் அதை நீங்கள் திரையில் காண முடியும் இந்த கத்தரிக்கோலை கத்திகள் அதன் கைப்பிடி முள் நாம் சொல்லும் மையம் என நாம் அடையாளம் காணலாம் குறிப்பாக 5 பகுதிகளை இங்கே காணலாம் அவைகளை ஒன்றிணைத்து இந்த கத்தரிக்கோல் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வெவ்வேறு பகுதிகளை இங்கே காணலாம் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளில் உள்ள தட்டுகளில் உள்ள இந்த அனைத்து வகையான கருவிகளையும் பயன்படுத்தி எங்கள் முந்தைய பாடத்திட்டத்தில் இந்த பகுதிகள் ஒவ்வொன்றையும் வடிவமைக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இது இந்த குறிப்பிட்ட பகுதிகளை நாம் ஒன்றுகூட செய்து ஒரு இயந்திரத்தை எந்த மின்னணு கூறுகளையும் உருவாக்க முடியும் இதில் ஒன்று நாம் காணக்கூடிய கத்தரிக்கோல் மற்றொரு எளிய வடிவமைப்பு நம்மிடம் உள்ள மற்றொரு வடிவமைப்பு இது ஒரு காற்று விசையாழி என்பதைக் காணலாம் இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மிகவும் பிரபலமான ஆதாரமாகும் இந்த சாதனத்தில் கத்திகள் விசையாழிகள் மோட்டார் இயந்திரம் இந்த பீடம் ஆகியவை அடங்கும் இதை நாம் இங்கு காண முடியும் இந்த காற்றாலை விசையாழி இந்த கத்திகளால் ஆனது என்பதை நீங்கள் காணலாம் இந்த மென்பொருளிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள தனித்தனி கூறுகளை நாம் காணலாம் மேலும் காற்றாலை விசையாழியை உருவாக்குவதற்கு இதன் கூட்டு வரைபடத்தை நாம் காணலாம் இந்த மென்பொருளின் ஒரு நல்ல அம்சம் திட இயக்கவியல் இந்த திடமான படைப்புகளின் நல்ல அம்சம் இது உண்மையில் வேலை செய்யும் இது திடப்பொருட்களின் இயக்கவியலை உருவகப்படுத்துவதன் மூலம் உண்மையில் வேலை செய்கிறது இந்த கத்திகளில் இங்கே காணலாம் கத்திகள் காற்றின் திசையில் சுழலக்கூடும் என்பதை நீங்கள் காணலாம் காற்று கத்திகளை தாக்க முழு அமைப்பும் மோட்டாருடன் இயங்கக்கூடும் இதுதான் இதன் வடிவமைப்பு நாம் காணக்கூடிய இந்த டிராக்டரை உருவாக்குவது போன்ற மிகவும் சிக்கலான பொருட்களின் கூட்டு வரபட்த்திற்க்கும் சாலிட்வொர்க்ஸ் உதவுகிறது உருவாக்க குவிந்துள்ள பல கூறுகளின் உருவாக்கம் தான் இந்த அழகான டிராக்டர் இந்த பெரிய டயர்கள் சிறிய டயர் என்ஜின்கள் புகை வெளியேற்றம் மற்றும் எல்லாவற்றையும் நாம் காணலாம் இது மிகவும் அழகாக கூடி இந்த ஒரு டிராக்டரை உருவாக்கியிருக்கிறது இந்த கூட்டு வரைபடங்கள் அனைத்தும் சில அடிப்படை கூட்டு வரைபடச் சொற்களை உள்ளடக்கியது அவற்றை ஒவ்வொன்றாக நாம் காண்வோம் சாலிட்வொர்க்ஸில் உள்ள கூட்டு வரைபடம் இங்கே துணையுடன் ஒத்திருக்கிறது துணையை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் கூட்டு வரைபடம் பிரிவில் கூறுகளை எவ்வாறு செருகுவது என்பதை ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்வோம் இந்த கருவிகள் அனைத்தையும் இங்கே காணலாம் ஆரம்பத்திலிருந்தே துவங்கலாம் இப்போது இப்போது முதல் ஒரு புதிய ஆவணத்தைத் திறக்க இந்த புதிய கட்டளையைப் பயன்படுத்துகிறோம் இந்த பகுதி பிரிவில் நாம் பணியாற்றி வருகிறோம் இப்போது நாம் இந்த கூட்டு வரைபடம் வழியாக செல்லும்போது இந்த கூட்டு வரைபடம்யை கிளிக் செய்து சரி

இந்த கூட்டு வரைபடம் விஷயம் திரை இப்படி தெரிகிறது பல கூறுகளை ஒன்றிணைக்க நாம் இங்கே காணக்கூடிய கூறுகளை செருக வேண்டும் பின்னர் உலாவு மூலம் அது திறக்கும் இந்த சில விஷயங்களை எவ்வாறு செருகுவது என்பதை எடுத்துக்காட்டுகளைச் செய்து சரிபார்க்கலாம் இந்த கத்தரிக்கோலிற்க்கு கன்ட்ரோல் பொத்தானை அழுத்தி நாம் தேர்ந்தெடுத்த பல விஷயங்களை திறக்க கிளிக் செய்வோம் சாலிட்வொர்க்ஸில் நாம் காணக்கூடிய முதல் பகுதி எனவே இந்த வழியில் நம்மால் முடியும் இதுவரை நாம் புதிய ஆவணத்தைப் பற்றி விவாதித்தோம் நாம் இந்த பகுதி இல் இதுவரை பணியாற்றி வருகிறோம் இப்போது இந்த கூட்டு வரைபடமில் நாம் பணியாற்ற நாம் கூட்டு வரைபடம் மீது கிளிக் செய்வோம் கூட்டு வரைபடம் கிளிக் சரி என்பதைக் கிளிக் செய்க இந்த சாளரம் சில பகுதிகளைத் திறக்க என்று கேட்கும் இது இந்த கூட்டு வரைபடம் சாளரத்திற்கான சாளர தோற்றம் நாம் இந்த செருகும் கூறுகளில் செல்ல வேண்டும் பின்னர் உலவு செல்ல வேண்டும் நாம் இருந்த பகுதிகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லா பகுதிகளையும் தேர்ந்தெடுத்து திறப்பதைக் கிளிக் செய்வோம் எனவே நாம் முன்னர் பார்த்த அந்த காற்று விசையாழியை உருவாக்க தேவையான பாகங்கள் இவை எனவே இந்த வழியில் இந்த சாளரத்தில் கூறுகளை நாம் செருகலாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் வைக்கப்பட்டுள்ள முதல் கூறு சாளரத்தில் வைக்கப்பட்டுள்ளதைக் கண்டோம் இது நிலையானதாக இருக்கும் அது எங்கும் நகர முடியாது இருப்பினும் மற்ற பகுதிகளை நகர்த்தலாம் நீங்கள் அதை பார்க்க முடியும் இந்த நகர்வைச் செய்ய இதை வைத்திருக்க நாம் இந்த பொருளை வலது கிளிக் செய்ய வேண்டும் மிதவை கிளிக் செய்யலாம் எனவே இது இப்போதே மிதக்கும் குறிப்பு பொருளாக நீங்கள் வேறு எந்த பகுதியையும் நியமிக்கலாம் இது இப்போது நியமிக்கப்பட்டது இவை அனைத்தும் நகரும் எனவே இந்த வழியில் நாம் எதையும் மிதக்கச் செய்யலாம் மற்றும் எதையும் குறிப்பாக நியமிக்கலாம் இந்த தெரிவுநிலை ஐகானைக் காண சில கருவிகள் உள்ளன இதன் ஸ்தானம் ஒவ்வொரு பொருளின் ஸ்தானத்தையும் நாம் காணலாம் இங்கிருந்து தளங்களைக் காணலாம் இந்த தளங்கள் காண இந்த மறை மற்றும் காட்டு விருபுப்பத்திற்க்கு நாம் செல்ல வேண்டும் மற்றும் தளங்களைக் கிளிக் செய்வோம் முன் தளத்தை வலது தளத்தைக் காணலாம் நாம் முன்னர் வடிவமைத்த இந்த பகுதிகளை இறக்குமதி செய்வதற்கான அடிப்படை வழி இதுதான் நாம் முன்பு செய்ததைப் போன்ற ஒரு பகுதியை வடிவமைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த பகுதி சாளரத்தை நீங்கள் அறிந்த முந்தைய சாளரம் இது இப்போது நீங்கள் இந்த பகுதியை வடிவமைத்துள்ளீர்கள் மற்ற பாகங்கள் ஏற்கனவே தயாராக உள்ளன கூட்டு வரைபடமில் இதைப் பயன்படுத்த நீங்கள் இந்த கோப்புக்குச் செல்ல வேண்டும் எனவே நாம் விவாதித்த அதே கடைசி சாளரத்தை இங்கே காணலாம் நீங்கள் இதை இப்படி இறக்குமதி செய்யலாம் பின்னர் மீண்டும் உலவ மூலம் நாம் சேர்க்க விரும்பும் பிற உருப்படிகளில் கூறுகளை செருகலாம் இப்போது இந்த உருப்படிகள் ஒவ்வொன்றையும் ஒன்றுகூடுவதற்கு சாலிட்வொர்க்ஸில் கிடைக்கும் பல்வேறு வகையான கூட்டு வரைபடம்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டு வரைபடம் மென்பொருளில் துணையை ஒத்ததாக நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதைக் காணலாம் நாம் துணையை கிளிக் செய்தால் பல்வேறு வகையான துணைகளை இங்கே காணலாம் நிலையான துணைகள் மேம்பட்ட துணைகள் இயந்திரத் துணைகள் நிலையான துணைகளில் தற்செயலான இணையான செங்குத்தாக தொடுகோடு செறிவு மற்றும் பல உள்ளன மேலும் மேம்பட்ட துணைகள் கீல் கியர் ரேக் பினியன் இன்னும் பல உள்ளன அங்கே நாம் ஒவ்வொன்றிலும் சிலவற்றைக் கடந்து செல்வோம் அவற்றில் சில அடிப்படை துணைகள் வழியாக ஒவ்வொன்றாகச் செல்வோம்

ஒரு புதிய ஆவணம் ஒரு புதிய கூட்டு வரைபடத்தைத் திறப்போம் எனக்கு இங்கே இரண்டு பெட்டிகள் உள்ளன இரண்டு மரத் பெட்டிகள் இங்கே காணலாம் இப்போது இந்த புதிரை நாம் இணைக்க விரும்பினால் நாம் துணையை பயன்படுத்தி செல்லலாம் இந்த துணையின் தேர்வில் ஒரு சாளரம் இருப்பதை நாம் இங்கே பார்ப்போம் சிறிய சாளரத்தை நாம் கிளிக் செய்து நாம் விரும்பும் முகங்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவற்றில் முதலாவது இந்த ஒன்றிய துணையாகும் ஒன்றிய துணையில் நாம் ஒன்றுசேர அல்லது துணையாக விரும்பும் இரண்டு விஷயங்கள் ஒன்றிணைக்கும் இந்த விளிம்பில் இந்த குறிப்பிட்ட விளிம்பை ஒட்ட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இங்கே முன்னோட்டத்தைக் காணலாம் இது இந்த விளிம்பில் சீரமைக்கப்பட்டுள்ளது நாம் சரி என்பதைக் கிளிக் செய்தவுடன் இது இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது இந்த விளிம்பில் சீரமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சுதந்திரத்தின் இயக்க அளவு ஒரு தளர்வான அளவு என்பதால் இது நகரலாம் மற்றும் சுழலும் இருப்பினும் சீரமைப்பு அனைத்தும் ஒன்றே நம்மிடம் உள்ளதைப் போல இந்த பகுதியை நகர்த்த முடியாது என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் முதலில் நான் இங்கு கொண்டு வந்த முதல் உருப்படி இந்தத் பெட்டி இதை மிதவையாக உருவாக்க வேண்டும் நான் இதை மிதவையாக உருவாக்க முடியும் இப்போது இரண்டையும் நகர்த்தலாம் ஆனால் ஒரு குறிப்பைச் செய்ய உருப்படிகளில் ஒன்று நிலை செய்யப்பட வேண்டும் இப்போது இதை ஒரு வலது கிளிக் செய்து சரி செய்யலாம் இப்போது இது நகர்கிறது மற்றும் இது நிலை செய்யப்பட்டது இது ஒரு ஒன்றிய துணையாக இருந்தது மற்றொரு விஷயம் நாம் இந்த ஒன்றிய துணையை பொதுவாகப் பயன்படுத்தும் மற்றொரு முக்கியமான அம்சம் ஸ்தானத்தை நிலை செய்வதாகும் இந்த குறிப்பிட்ட பெட்டிக்கு அதன் ஸ்தானம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த ஸ்தானத்தை இங்கே காணலாம் இருப்பினும் இந்த வடிவவியலின் தோற்றம் இந்த முழு செயலின் ஸ்தானம் இந்த முழு சாளரத்தினதும் இங்கே உள்ளது இந்த கூட்டு வரைபடம் ஸ்தானத்துடன் தொடங்க வேண்டுமென்றால் துணையை இந்த உருப்படியின் ஸ்தானம் மற்றும் இந்த உருப்படியின் ஸ்தானம் துனை மூலம் இங்கே தேர்வுசெய்து சரி என்பதைக் கிளிக் செய்யலாம் இது இணைக்கப்படவில்லை ஏனெனில் இந்த உருப்படி நிலை செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த விளிம்பை ஏற்கனவே விளிம்பில் இணைத்துள்ளோம் இதை மிதவையாக நாம் செய்தால் இப்போது முழு தளத்தின் ஸ்தானமும் இந்த பெட்டியின் இந்த ஸ்தானத்துடன் சீரமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இது இப்போது மிதவையாக இருப்பதால் இது இப்போது நிலை செய்யப்பட்டது ஏனெனில் இது தளத்தின் தோற்றத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இது ஒன்றிய துணையாக இருந்தது இந்த கூட்டு வரைபடமில் உள்ள துணையின் வரலாறு இங்கே காணலாம் நாம் என்ன செய்தோம் இது முதலாவதாக இரண்டு பெட்டிகளின் விளிம்பிற்கும் இரண்டாவதாக இந்த பெட்டியின் ஸ்தானம் மற்றும் தள ஒருங்கிணைப்புக்கும் இடையில் இருந்தது ஒன்றிய துணையாகும் எனவே இது ஒன்றிய துணையாக இருந்தது மற்றொரு விஷயம் இணை துணை இந்த முந்தைய அனைத்தையும் அகற்றுவோம் இப்போது மீண்டும் இவை இரண்டும் சுதந்திரமாக உள்ளது இதை நிலை செய்வோம் அடுத்த வகையான துணையானது இணையான துணையாகும் இந்த துணையில் நாம் இரண்டு தளங்களை ஒன்றுக்கொண்று இணையாக உருவாக்க முடியும் இதுவரை இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக சீரமைக்கப்படவில்லை என்பதைக் காணலாம் இந்த இணையை உருவாக்க இங்குள்ள சிறிய சாளரத்தில் கிளிக் செய்வோம் பின்னர் கட்டம் 1 மற்றும் பின்னர் கட்டம் 2 நாம் சரி துணையை கிளிக் செய்க இரண்டு கட்டங்களும் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளன இந்த கட்டம் மற்றும் இதில் மேல் உள்ளது அவை எப்போதும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் நாம் அதை மீண்டும் காணலாம் இது துணை இணைப்பின் வரலாறு இதை நீக்கிவிட்டு மீண்டும் துணையை தேர்ந்தெடுப்போம் இப்போது இந்த தளத்தைத் தேர்ந்தெடுப்போம் இந்த முகம் இப்போது இவை இணையாகிவிட்டது இணையாகக் கிளிக் செய்வோம் இது ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளது அது எங்கு நகர்ந்தாலும் அது இணையாகவே இருக்கும் அடுத்த வகையான துணையானது செங்குத்துத் துணையாகும் இந்த இணையான துணையுடன் இது மிகவும் ஒத்திருக்கிறது முந்தையதை நீக்குவோம் இந்த இணையான துணையை நாம் அகற்றுவோம் செங்குத்துத் துணையை நோக்கி செல்வோம் இந்த சிறிய சாளரத்தில் மீண்டும் சொடுக்கவும் இந்த முகத்தை இதற்க்கு அல்லது இந்த முகத்திற்க்கு செங்குத்தாக மாற்றுவோம் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது இந்த முகம் எப்போதும் இந்த முகத்திற்கு செங்குத்தாக இருக்கும் எங்கேயும் எப்படி அது நகர்ந்தாலும் அது இந்த இரண்டிற்கும் செங்குத்தாக உள்ளது அடுத்த வகையான துணை தொடுகோடு இந்த துணை தொடுகோடை நாம் கையாளும் போது வட்டங்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இந்த தொடு துணையை புரிந்து கொள்ள சில புதிய வடிவவியலை ஏற்றி பயன்படுத்துவோம் எங்களிடம் ஒரு முள் மற்றும் ஒரு ஸ்லாட் உள்ளது பொதுவாக இதுபோன்ற விஷயங்களை மீட்டர் ஓடோமீட்டர்கள் மற்றும் வெப்பநிலை மற்றும் பிற அளவுருக்களில் அல்லது கைப்பிடிகளில் தேவைப்படும் அமைப்பாக நாம் காணலாம் நாம் நினைப்பது என்னவென்றால் இந்த முள் இந்த வழியாக செல்ல வேண்டும் மேலும் ஒரு பொதுவான உள்ளுணர்விலிருந்து இந்த குறிப்பிட்ட மேற்பரப்பு இந்த வட்ட உருளையில் தொடுகோடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பலாம் இதைச் செய்ய இதை இங்கே நகர்த்தி அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் காணலாம் இது இப்படி இருக்க வேண்டும் இதை நிலை ஆனதாக செய்து இந்த முள்ளை மிதப்பதாக மாற்றுவோம் சரி இப்போது இங்கே இணை இல்லாததால் இதை எங்கும் நகர்த்தலாம் இப்பொழுது இந்த தொடுகோடு துணையை முயற்சிப்போம் இந்த தொடுகோடில் நான் துணையுடன் செல்வேன் இந்த சிறிய சாளரத்தை மீண்டும் கிளிக் செய்க வட்ட மேற்பரப்பு மற்றும் அதன் மேற்பரப்பில் தொடுகோடாக இருக்க வேண்டிய மேற்பரப்பைத் தேர்ந்தெடுக்கவும் நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் தொடுவைத் தேர்ந்தெடுப்போம் இங்கே சரி என்பதைக் கிளிக் செய்க அல்லது சின்ன கருவிப்பெட்டியில் முடிக்கவும் இது இப்போது இதற்கு தொடுகோடானது இது இப்போது இந்த மேற்பரப்பில் தொடுகின்றது இருப்பினும் இதை நகர்வதை நாம் காணலாம் ஏனென்றால் இதற்கான பிற அளவிலான திசை சுதந்திரத்தை நாம் கட்டுப்படுத்தவில்லை எனவே இதை இந்த இடத்திற்குள் நிலையாக செய்ய வேறு சில திசை தடைகள் தேவை எனவே இதற்காக இந்த இரண்டின் தளங்கள் ஸ்லாட் மற்றும் முள் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று சீரமைக்கலாம் இதைச் செய்ய நாம் முன்பு கற்றுக்கொண்டதன் மூலம் மீண்டும் இணைப்போம் நாம் துணையை நோக்கி செல்வோம் இந்த இரண்டின் தளங்களை நாம் தேர்ந்தெடுப்போம் இவை இரண்டு வடிவியல் முள் மற்றும் ஸ்லாட் வடிவியல் இதற்கான முன் தளத்தையும் இந்த முள் மேல் தளத்தையும் ஸ்லாட்டுக்கான மேல் தளத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த இரண்டை நாம் கட்டுப்பாடு பொத்தானை அழுத்தி தேர்ந்தெடுத்து இந்த ஸ்லாட்டுக்கான மேல் தளத்திலும் முள் மேல் தளத்தைத் தேர்ந்தெடுப்போம் பின்னர் துணையை சொடுக்கி விடுவோம் அது தானாகவே ஒத்துப்போவதாக அறிவுறுத்துகிறது அல்லது ஒருவேளை நாம் மற்ற விஷயங்களைத் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது நடக்கிறது அது நமக்கு நல்லது நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இது இப்போது நிலைபடுத்த பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது இது ஸ்லாட்டுக்குள் நகர்வதைக் காணலாம் மேலும் இது ஸ்லாட் மேற்பரப்புடன் தொடுகோடாக இருக்கின்றது நாம் இங்கு பயன்படுத்திய இரண்டு துணைகள் தொடுகோடு சிலிண்டரின் மேற்பரப்பு மற்றும் ஸ்லாட்டின் மேற்பரப்பிற்க்கு மற்றும் ஒன்றிய துணை முள் மற்றும் ஸ்லாட் ஆகிய இரண்டின் தளங்களுக்கு எனவே இது நாம் விவாதித்த தொடுநிலை துணை இணைப்பு